பரிசோதனை ஆய்வக உபகரணங்களுடன் பணிபுரிதல் பவர் சப்ளை இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கே கடைசி தொகுதியில் நாம் பார்த்தது என்ன பல கூறுகளை அளவிட மல்டிமீட்டரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்த்தோம் மின்னழுத்தத்தை அளவிட ஒரு மல்டிமீட்டரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம் நாம் ஒரு மாறி ஏசி அல்லது வேரியாக்கை கண்டோம் ஏசி மின்னழுத்தத்தை மாற்ற வேரியாக்கை பயன்படுத்தலாம் இதை டிஜிட்டல் மல்டிமீட்டரைப் பயன்படுத்தி அளவிட்டோம் அந்த குறிப்பிட்ட தொகுதியின் முடிவில் நாம் மல்டி மீட்டரை பயன்படுத்தி அதிர்வெண்ணெயும் அளவிட்டோம் அதிர்வெண் ஏறத்தாழ 49 8 என்று அளவிட்டோம் 50 ஹெர்ட்ஸைச் சுற்றியுள்ள அதிர்வெண் லயன் பிரிகுவன்சி என்றும் மின்னழுத்தம் 230 வோல்ட் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்தியாவில் ஒற்றை கட்ட மின்னழுத்தம் 230 வோல்ட் ஏசி மற்றும் வரி அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் ஆகும் இந்த குறிப்பிட்ட தொகுதியில் மிக முக்கியமான உபகரணமான பவர் சப்ளை பற்றி காண்போம் பவர் சப்ளை என்பது ஏசி பவர் சப்ளை அல்லது டிசி பவர் சப்ளை ஆக இருக்கலாம் டிசி என்றால் என்ன ஏசி என்றால் என்ன இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு மிக எளிமையான வழியில் பதில் அளிக்க வேண்டுமென்றால் டி க்கு 0 அதிர்வெண் இருக்கும் ஏ யில் நீங்கள் அதிர்வெண்ணை மாற்றலாம் எனவே நாம் ஏ யை அளவிடும்போது உங்களுக்கு 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உள்ளது ஆனால் நீங்கள் டி யை அளந்தால் அதற்கு 0 ஹெர்ட்ஸ் அதாவது நேர் கோடு இருக்கும் அதனால்தான் டி யை ஒரு நேர் கோட்டில் குறிக்கிறோம் சைன் அலை மூலம் ஏ யைக் குறிக்கிறோம் யை ஒரு முக்கோணம் அல்லது சதுர அலை மூலம் குறிக்கலாம் எனவே ஏசி மாற்று மின்னோட்டமாகவும் டி சி நேரடி மின்னோட்டமாகவும் இருக்கிறது இன்று இந்த குறிப்பிட்ட தொகுதியில் டி சி பவர் சப்ளை பற்றி பார்ப்போம் இது ஒரு இடது டிசி பவர் சப்ளை இது வலது மற்றொரு டிசி பவர் சப்ளை நீங்கள் பார்த்தால் இது வலது நிலையான டிசி சக்தி மூலமாகும் இது மிகவும் பழையது எனவே இப்போது நான் ஏன் இரு மின் விநியோகங்களையும் இங்கு வைத்திருக்கிறேன் என்றால் நிறைய பல்கலைக்கழகங்களில் இந்த டிசி பவர் சப்ளையை பயன்படுத்தலாம் அல்லது மேம்பட்ட பதிப்பைப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த டி சி பவர் சப்ளையில் எழுதப்பட்டுள்ள விஷயங்கள் என்ன என்பதை முதலில் பார்க்க வேண்டும் எனவே நம்மிடம் முதலில் இருப்பது சி மற்றும் எஃப் பின்னர் நம்மிடம் பிளஸ் 15 வோல்ட் அனுசரிப்பு ஏ ஜே மைனஸ் 15 வோல்ட் ஏ ஒரு மைனஸ் ஒரு பொதுவான இணைப்பு மற்றும் ஒரு பிளஸ் உள்ளது ஒரு உருகி உள்ளது பின்னர் ஒரு மெயின்ஸ் உள்ளது எனவே நான் இந்த சாதனத்தை 230 வோல்ட் ஏசியுடன் இணைத்து அதை இயக்குகிறேன் எனவே நான் அதை இணைத்து இயக்கும்போது இந்த எல் டி ஒளிர்வதை நீங்கள் காண முடியும் மின்னழுத்தத்தை எவ்வாறு அளவிட முடியும் என்பதை இப்போது நீங்கள் காண்பீர்கள் என்னுடன் சீதாராம் வந்துள்ளார் இந்த மல்டிமீட்டரை டிசி பவர் சப்ளை உடன் எவ்வாறு இணைப்பது என்பதை அவர் உங்களுக்குக் காண்பிப்பார் எனவே நம்மிடம் டி சி பவர் சப்ளை உள்ளது மேலும் ஒரு மல்டிமீட்டர் உள்ளது அவர் அதை இப்பொழுது டி சி மின்சக்தியுடன் இணைப்பார் சரி மின்னழுத்தம் எவ்வளவு இருக்கிறது 14 93 வோல்ட் இப்போது நான் இந்த மின்னழுத்தத்தை மாற்ற விரும்பினால் அதை மாற்றுவதற்கான மற்றொரு வழி என்ன ஸ்க்ரூடிரைவரைப் பயன்படுத்தி நான் அதை மாற்ற முடியும் ஏனென்றால் இது கொஞ்சம் பழையது நாம் மாற்றும்போது மாற்றத்தை அதில் காணலாம் மின்னழுத்தத்தில் மாற்றம் உள்ளது ஸ்க்ரூடிரைவரைப் பயன்படுத்தி குமிழியை மாற்றுவதன் மூலம் மின்னழுத்தத்தை மாற்றலாம் இப்போது மைனஸ் 15 என்றால் என்ன நீங்கள் மைனஸ் 15 வோல்ட்டுகளை அளவிட விரும்பினால் நீங்கள் எவ்வாறு அளவிட முடியும் நீங்கள் அதை கருப்புடன் இணைக்கிறீர்கள் 9 ஓல்ட் குமிழியை சரிசெய்வதன் மூலம் அதை 15 ஆக மாற்றலாம் மேலும் நீங்கள் 15 வோல்ட்டுகளை நெருங்குவீர்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் செயல்பாட்டு பெருக்கி 741 இல் நாம் பிளஸ் 15 ஐப் பயன்படுத்துகிறோம் மைனஸ் 15 ஐப் பயன்படுத்துகிறோம் இது உங்கள் செயல்பாட்டு பெருக்கி சுற்றுக்கு வழங்கப்படும் சார்பு மின்னழுத்தமாகும் இருப்பினும் இதை எவ்வாறு பயன்படுத்துவது அல்லது இந்த டிசி மின்னழுத்தத்தை செயல்பாட்டு பெருக்கிகள் அல்லது டிசி மின்சாரம் தேவைப்படும் எந்த சுற்றுக்கும் எப்படி வழங்குவது மேலே குறிப்பிட்ட டீசி மின்னழுத்தத்தை வழங்கும் கருவியே இந்த டிசி பவர் சப்ளை ஆகும் இப்போது இந்த புதிய பதிப்பைப் பார்ப்போம் இதுவே இதன் சிறந்த பதிப்பு இங்கே இடது நாம் மதிப்பைக் காணலாம் வலது இங்கே பார்க்க முடியாது மதிப்பை பார்க்க இங்கு நாம் ஒரு மல்டிமீட்டரை இணைக்க வேண்டும் ஆனால் இந்தப் பவர் சப்ளையில் நாம் மல்டிமீட்டரை இணைக்க வேண்டியதில்லை இடதுபுறம் இதில் ஏற்கனவே மல்டிமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது நாம் இங்கே எந்த மதிப்பைப் பார்க்கிறோமோ அது மல்டிமீட்டர் காட்டும் அளவுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் வலது காட்சி இல்லை இருப்பினும் இது இடது மிகப் பெரியது மற்றும் பருமனானது மற்றும் தூக்குவதற்கு கனமானது மீண்டும் நான் மின்சாரம் இயங்கும் போது தூக்கி விட்டேன் நீங்கள் மின்சக்தியை முதலில் அணைக்க வேண்டும் முடிந்தால் உபகரணங்களைத் துண்டிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் அதைத் தூக்கலாம் இதன் மையக்கருத்து என்னவென்றால் இவை கனரக உபகரணங்கள் இது ஏன் பருமனாக இருக்கிறது ஏனெனில் இந்த குறிப்பிட்ட சாதனங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் விநியோக மின்னழுத்தம் 230 வோல்ட் ஏ இந்த 230 வோல்ட்டை 15 வோல்ட்டாக மாற்றுகிறேன் எனவே நான் மின்மாற்றி எனப்படும் ஒரு சாதனத்தைப் பயன்படுத்த வேண்டும் முதலில் மின்மாற்றி என்ன செய்யும் இது உங்கள் ஏ யை மாற்றும் அல்லது 230 வோல்ட் இருக்கும் ஏ யை எந்த மின்னழுத்தத்திற்கும் மாற்றும் நாம் அதை டிசியாக மாற்ற இன்னொரு சுற்றை பயன்படுத்த வேண்டும் இந்த மின்மாற்றி மற்றும் சுற்றை பயன்படுத்தி நாம் ஏ க்கு மாற்றலாம் அது என்ன சுற்று அந்த சுற்றை நாம் ஒரு திருத்தி என்று அழைக்கிறோம் இப்போது பல வகையான திருத்தி சுற்றுகள் உள்ளன எனவே நான் ஒரு வார்த்தையைப் பயன்படுத்தும் போது நான் சொன்னது போல் ஒவ்வொரு முறையும் நான் அதை மிக அதிகமாகவும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தும் போது நீங்கள் சென்று என்ன வகையான திருத்திகள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் இது இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் இடம்பெறாமல் இருக்கலாம் எனவே நான் திருத்தி என்று சொல்லும்போது என்ன வகையான திருத்தி அரை திருத்தி முழு திருத்தி அல்லது வேறு திருத்தி எந்த வகையான மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கும் மின்மாற்றியா அல்லது மின் அழுத்தத்தை குறைக்கும் மின்மாற்றியா இங்கே நாம் மின்னழுத்தத்தை குறைக்கிறோம் இப்போது கொடுக்கப்படும் ஏசி மின்னழுத்தம் எவ்வளவு ஏசி மின்னழுத்தம் சைன் அலை இல்லையா 230 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் நாம் அதன் மின் அழுத்த அளவை குறைக்கிறோம் அது இன்னும் ஏ எனவே நாம் ஏசி கூறுகளை அகற்ற அதை வடிகட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு டி சி கிடைக்கும் எனவே நான் கூற வரும் கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது டிசி மின்சாரம் இங்கே டி சி மின் அழுத்தம் எவ்வளவு டிசி மின்னோட்டம் எவ்வளவு என்பதை நம்மால் பார்க்க முடியாது இதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது நாம் ஒரு மல்டி மீட்டரை பயன்படுத்தலாம் இப்போது மற்றொன்றுக்கு செல்வோம் இது இடது இது மிகப்பெரியது இது முந்தையதைவிட மிகப் பெரியது ஏனெனில் இதில் இரண்டு வெவ்வேறு மின் ஆதாரங்கள் உள்ளன இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் நாம் இதையும் மின்னழுத்தம் கொடுக்க பயன்படுத்தலாம் இதையும் பயன்படுத்தலாம் இது டி சி நேரியல் கட்டுப்படுத்தப்பட்ட மின்சாரம் ஆகும் நேரியல் கட்டுப்படுத்தப்பட்டது என்பதன் பொருள் நீங்கள் அதை ஒழுங்குபடுத்த முடியும் இது ஒரு டிசி மின்னழுத்த நேரியல் மின்சாரம் நாம் மின்னழுத்தத்தை அதிகரிக்கும்போது நேரியல் அதிகரிக்கும் ஆனால் மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் நேரியல் உறவு இருக்கிறது என்று அர்த்தமல்ல ஏனென்றால் மின்னோட்டம் மாறக் கூடியது இப்போது இதை தொடக்கத்தில் இருந்து ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் பின்னர் இந்த குறிப்பிட்ட டிசி பவர் சப்ளையின் பயன்பாடு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே மீண்டும் நான் இந்த குறிப்பிட்ட டி சி பவர் சப்ளைக்கு மின்சாரம் தருகிறேன் இப்போது நாம் அதை இயக்கலாம் நீங்கள் பார்ப்பது என்ன இங்கே மின்னோட்டம் 0 ஆகும் ஏனெனில் சுமை எதுவும் இணைக்கப்படவில்லை எனவே மின்னோட்டம் தற்போது 0 ஆக இருக்கிறது சக்தி என்ன சக்தி அல்லது மின்னழுத்தம் 0 வோல்ட் அல்லது 0 2 வோல்ட் ஆகும் 22 வோல்ட் ஆகும் இப்போது ஒரே ஒரு பகுதியை மட்டும் பார்ப்போம் நீங்கள் இங்கே மிகத் தெளிவாகக் காண முடிந்தால் இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது 0 முதல் 30 வோல்ட் மற்றும் 3 ஆம்பியர் அதாவது அதிகபட்ச மின்னோட்டம் 3 ஆம்பியர் ஆக இருக்கலாம் ஒருவேளை மின்னோட்டம் 4 ஆம்பியர் இருந்தால் என்ன நடக்கும் அது அதிக வெப்பத்தினால் பழுதடையும் அதை இயக்க முடியாது எனவே அதிகபட்சம் 3 ஆம்பியர் மற்றும் மின்னழுத்தம் 0 முதல் 30 வோல்ட் வரை நீங்கள் அதை மாற்றலாம் இப்போது இது என்ன இது நிலையான மின்னழுத்தம் சி வி இங்கே இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நிலையான மின்னோட்டத்திற்கு சிவப்பு வண்ண எல்இடி சிசி உள்ளது இங்கு கோர்ஸ் உள்ளது மற்றும் ஒரு நல்ல கைப்பிடிகள் உள்ளன எனவே மின்னழுத்தத்தில் நீங்கள் கோர்ஸை மாற்றலாம் அல்லது ஃபைன் ட்யூன் செய்யலாம் மின்னோட்டத்திற்கும் நீங்கள் கோர்ஸை மாற்றலாம் அல்லது அதை ஃபைன் ட்யூன் செய்யலாம் எனவே இந்த கோர்ஸ் மற்றும் ஃபைன் டியூன் என்றால் என்ன நாம் கோர்ஸ் மின்னழுத்தத்தை மாற்றினால் மின்னழுத்தம் விரைவாக மாறுவதை காணலாம் மேலும் 2 3 4 5 போன்ற அளவில் மின்னழுத்தத்தைப் பெறலாம் நான் மெதுவாக அதை ஃபைன் ட்யூன் செய்ய விரும்பினால் 5 4 5 5 5 6 5 7 ஐப் பார்க்கவும் எனவே கோர்ஸ் இன் மூலமாக இந்த சிறந்த டியூனிங்கை உங்களுக்கு வழங்க முடியாது மீண்டும் இந்த டியூனிங் ஒரு டிசி பவர் சப்ளையிலிருந்து நாம் பெறக்கூடிய சிறந்த ட்யூனிங் ஆகும் இப்போது அது மீண்டும் என்ன சிவப்பு கருப்பு மற்றும் மைய கைப்பிடிகள் உள்ளன நீங்கள் பார்த்தால் பிளஸ் 15 வோல்ட் 2 ஆம்பியர் காமன் மைனஸ் 15 வோல்ட் 2 ஆம்பியர் உள்ளது இது நாம் முன்பு பார்த்ததைப் போன்றது எனவே முதலில் மின்னழுத்தத்தை மட்டும் பார்ப்போம் மல்டிமீட்டரைப் பயன்படுத்தி மின்னழுத்தத்தை அளவிட்டு பார்ப்போம் சிவப்பு ப்ரோபை சிவப்பிற்கும் மற்றும் கருப்பு ப்ரோபை கருப்புடன் இணைக்கும்போது நமக்கு கிடைக்கும் அளவு என்ன மல்டி மீட்டரில் இருக்கும் அதே அளவு நம்முடைய டிசி பவர் சப்ளையில் உள்ளதா என்பதை பார்ப்போம் மல்டி மீட்டரில் 5 93 5 92 சரி பவர் சப்ளையில் 5 9 5 92 இரண்டின் அளவும் மிக நெருக்கமாக இருக்கிறது மேலும் இதில் மைட்டி மீட்டரின் அளவு மிக துல்லியமானது ஏனென்றால் இது 2 இலக்கத்தில் அளவைக் காட்டுகிறது எனவே 5 92 வோல்ட் என்பது மிகத் துல்லியமானது மின்னோட்டத்தின் அளவு என்ன மின்னோட்டம் 0 மற்றொரு பவர் சப்ளை என்ன காட்டுகிறது அதில் மின்னழுத்தம் 5 அவர் சிவப்பு ப்ரோபை சிவப்புடனும் மற்றும் கருப்பு ப்ரோபை கருப்புடனும் இணைக்கிறார் பாருங்கள் நீங்கள் மல்டி மீட்டரில் என்ன பார்க்கிறீர்கள் 21 இல்லையா 21 என்பது மிக துல்லியமான அளவு இப்போது நாங்கள் கடைசியாக பார்த்ததைப் போலவே பிளஸ் 15 வோல்ட் மற்றும் மைனஸ் 15 வோல்ட்டுகளையும் பார்க்க விரும்பினால் நீங்கள் பிளஸ் 15 ஓல்டுக்கான டெர்மினல்களை மல்டி மீட்டர் உடன் இணைக்கலாம் மல்டி மீட்டர் இன் ப்ரோபுடன் இணைக்கும்போது நீங்கள் பார்ப்பது 15 இது நிலையானது 15 0 ஏற்கனவே உள்ளது அதை மாற்ற வேண்டிய அவசியமில்லை மைனஸ் 15 வோல்ட்டுகளுக்கு உங்கள் சிவப்பு ப்ரோபை சிவப்புடன் இணைக்கவும் இப்போது உங்கள் மல்டி மீட்டரில் மைனஸ் 15 வோல்ட்களைக் காணலாம் செயல்பாட்டு பெருக்கிகள் இருந்தால் நீங்கள் இந்த முனையங்களை நேரடியாகப் பயன்படுத்தலாம் மற்றும் பிளஸ் 15 மைனஸ் 15 வோல்ட்ஐ பயன்படுத்தலாம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் நாம் 2 மின்னழுத்த மூலங்களைப் பயன்படுத்தலாம் பிளஸ் 15 மைனஸ் 15 இரண்டையும் நாம் பயன்படுத்தலாம் சி பவர் சப்ளையின் நன்மை என்னவென்றால் நாம் பல சுற்றுகளை பயன்படுத்தலாம் இதை நீங்கள் ஒரு மூலமாகப் பயன்படுத்தலாம் இது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் டி சி பவர் சப்ளை இதில் 2 நன்மைகள் உள்ளன உண்மையில் பல நன்மைகள் உள்ளது ஒன்று இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் 0 முதல் 30 வோல்ட் 3 ஆம்பியர் பயன்படுத்தலாம் மற்றும் நீங்கள் மறுபுறம் சென்றால் அதிகபட்சம் 0 முதல் 5 வோல்ட் 1 5 ஆம்பியர் வரை பயன்படுத்தலாம் நீங்கள் பல சுற்றுகளைப் பயன்படுத்தலாம் இதுவே உங்கள் டிசி பவர் சப்ளை இன் பயன்பாடாகும் எனவே இப்போது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் மின்னோட்ட குமிழ் மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் எப்போதும் அதை அதிகபட்சமாக வையுங்கள் எப்போதும் அதை அதிகபட்சமாக்குங்கள் அது உங்கள் சுற்றை பாதுகாக்கும் நீங்கள் எந்த சுற்றுகளையும் இயக்கும்போது எப்போதும் அதிகபட்சமாக வைத்திருங்கள் எந்தவொரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டிலும் உங்கள் டிசி பவர் சப்ளையை பயன்படுத்தும்போது அதை அதிகபட்சமாக வைத்திருங்கள் எனவே இதுவே நீங்கள் உங்கள் டிசி பவர் சப்ளை பற்றி தெரிந்து கொள்ளவேண்டியது முதலில் நாம் பார்த்தது பழைய பதிப்பு மற்றொன்று புதிய பதிப்பு இதில் நீங்கள் தெரிந்து கொள்ளவேண்டியது என்னவென்றால் நீங்கள் பயன்படுத்தும் எந்த பதிப்பிலும் டிசி மின்சாரம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அளவுகள் பவர் சப்ளையில் இல்லையென்றால் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் மின்னழுத்தம் என்ன என்பதை சரிபார்க்க உங்களுக்கு ஒரு மல்டிமீட்டர் தேவை எனவே இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம் அடுத்த சொற்பொழிவில் செயல்பாட்டு ஜெனரேட்டரைப பற்றி பார்ப்போம் அனலாக் சுற்றுக்களை பயன்படுத்தி சோதனை செய்யும்போது அதனை பெரிதும் பயன்படுத்துகிறோம் எனவே இது உங்கள் டி சி பவர் சப்ளை ஆகும் அடுத்த தொகுதியில் செயல்பாட்டு ஜெனரேட்டரை பற்றி பார்ப்போம் இத்துடன் இந்த விரிவுரை முடிவடைகிறது